நீங்கள் இதுவரை கேள்விப்பட்ட பல குறிப்புகளே முதலில் நீங்கள் இந்த பகுதியில் ஆர்வமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை தெரிவிக்கிறீர்கள் நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று உங்களுக்குத் தெரியுமா நாம் உணர்ச்சிவசப்பட்டு வருகிறோம் என்று கூறுவதால் அந்த காலப்பகுதியில் நீங்கள் அக்கறை காட்டியுள்ளீர்கள் அந்த பகுதியில் ஆர்வமுள்ளவர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எனவே அதை கண்டுபிடிப்பதற்கு சிறிது நேரம் ஆகும் நீங்கள் ஆர்வமாக இருப்பதை உணரக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன ஆனால் உண்மையில் உங்களுடன் ஒரு நாண் தாக்குதலைத் தோற்றுவிக்கும் ஏதோ ஒன்று இருக்கிறது இந்த விவாதத்தின் மூலம் ஒரு பொது ஒப்புதல் உள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது மாணவர் சமூகத்தில் இருவரும் ஏற்கனவே ஆய்வாளர்கள் மற்றும் ஏற்கனவே இருந்தவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அந்த ஆராய்ச்சி சவாலானது அதாவது சவாலான பல அம்சங்கள் உள்ளன ஆராய்ச்சிக்காக நாம் ஆராய்வது பற்றி நாம் அறிந்துகொள்வது மிகவும் முக்கியமான காரணம் என்று நான் நினைக்கிறேன் குறிப்பாக முதல் முறையாக ஆராய்ச்சியாளர்கள் நீங்கள் ஒரு மாணவராக வருகையில் நீங்கள் உண்மையில் இன்னும் முழுமையாக இருக்க முடியாது உங்களுக்கு தெரியும் அனைத்தையும் இங்கு உட்படுத்தியுள்ளீர்கள் மேலும் நீங்கள் செயல்பாட்டின் மூலம் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் செயல்முறை கற்றிருக்கிறீர்கள் அதேசமயம் நீங்கள் நிச்சயமாக வேலை செய்யும் போது முதல் வகுப்பு அல்லது நீங்கள் முதல் வகுப்பு முதல் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் வகுப்புகள் செய்கிறீர்கள் நீங்கள் பரீட்சை எழுதலாம் நீங்கள் மதிப்பெண்கள் பெறுவீர்கள் அது உங்களுக்கு தெரியும் ஒரு முறை இது நீங்கள் கையாளக்கூடிய ஒரு முற்றிலும் புதிய வடிவமாகும் இது உங்கள் இளங்கலை பட்டம் அல்லது உங்கள் முதல் முதுகலை பட்டம் பெற்ற பிறகு திடீரென்று வரும் உங்களுக்குத் தெரியும் நீங்கள் இருவரும் வேலை செய்ய முயற்சிக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும் செயல்முறை வழியாக சென்று செயல்முறையை முடித்துவிட்டீர்கள் மேலும் உங்கள் மனதின் பின்புறம் பட்டம் பெற வேண்டுமென்றால் அங்கு நீங்கள் முன்னால் அதை செய்ய முழு செயல்முறை நீங்கள் கண்டுபிடித்து என்று ஒன்று உள்ளது எனவே அதனால் தான் அது சவாலானதாக இருக்கும் காரணங்களில் ஒன்றாகும் நாங்கள் சுட்டிக்காட்டியுள்ளபடி இங்கே சம்பந்தப்பட்ட வழக்கமான வேலை நிறைய இருக்கிறது இது நீங்கள் பார்க்கக் கூடாது நீங்கள் இங்கு வந்து திடீரென்று எங்காவது ஒரு ஆராய்ச்சி திட்டத்திற்கு வருகிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியாது பின்னர் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு நாள் காலை திடீரென்று ஒரு பிரகாசமான யோசனை வந்துவிட்டது அது தான் உங்கள் வேலை அது அந்த வழியில் வேலை செய்யாது நீங்கள் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டிய நிறைய வேலை இது நீங்கள் வேலை செய்ய வேண்டும் அந்த வழக்கமான வேலை அனைத்தையும் கட்டியெழுப்ப வேண்டும் உங்கள் அனுபவம் அதிகரிக்கிறது உங்கள் அனுபவம் அதிகரிக்கிறது உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கிறது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்குத் தெரியும் அந்த பகுதிக்குள் உள்ள நுண்ணறிவுகளைத் தொடங்குகிறது என்பதை அறிதல் மற்றும் நீங்கள் உண்மையில் சாலைகளை உருவாக்கும் போது நீங்கள் திரும்பிப் பார்க்கவும் சொல்லவும் முடியும் உங்களுக்கு தெரியும் நான் இப்போது ஆராய்ச்சி செய்வதற்கு ஆரம்பிக்கப்பட்டது அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய புள்ளி உள்ளது எனவே நீங்கள் ஆராய்ச்சி செய்யும்போது கூட மற்றவர்கள் முன் எப்படி விவாதிக்கிறீர்கள் என்பதைப் பற்றி நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் பரிசோதனைகள் செய்யும்போது நீங்கள் தரவுகளை சேகரிக்கிறீர்கள் ஒரு பொருளில் நீங்கள் அதை செய்கிறீர்கள் கடும்உழைப்பு அந்த கடின உழைப்பு எல்லாம் உங்களுக்குத் தெரியும் தரவு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளது நீங்கள் அதைப் பற்றி விவாதித்தால் நீங்கள் அதை நோக்கி முன்னோக்கு வைக்க முயற்சிக்கும் போது நீங்கள் இதைச் சொல்ல முயற்சிக்கும்போது உங்களுக்குத் தெரியுமா சோதனைகள் அந்த குறிப்பிட்ட பதிலைக் கொடுத்ததற்கு காரணம் நீங்கள் உண்மையிலேயே ஆராய்ச்சியை மேற்கொண்டால் அந்த தரவு மற்றும் அதை வெளியே ஏதாவது வெளிப்படுத்த இது வெறுமனே நீங்கள் ஒரு சில அளவுரு அதிகரிக்க போது குறிப்பிட்ட அளவுரு அதிகரிக்கும் தெரியும் என்று விட இது எனவே அது தரவு மட்டுமே ஆனால் ஏன் அதிகரித்து வருகிறது என்பது பற்றி ஆராய்வது என்னவென்றால் பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே ஆராய்ச்சிக்கான சவாலானது அதன் நீண்ட கால மற்றும் சுழற்சியின் இயல்பு என்பதே நாம் ஏன் கூறினோம் மூன்றாவது வருடம் இளங்கலை மாணவர்களிடையே நான் அனுபவம் பெற்றிருக்கிறேன் அவர்கள் பார்க்க முயற்சி செய்யும்போது எனக்குத் தெரியும் நான் ஒரு ஆராய்ச்சி திட்டத்தை செய்ய விரும்புகிறேன் நீங்கள் தொடங்கும் போது என்ன நடக்கிறது கற்றல் நிச்சயமாக உள்ளது நீங்கள் புதிய நீங்கள் சில நல்ல முடிவுகளை பெறுவீர்கள் ஆனால் விரைவிலோ அல்லது மூன்று வாரங்களிலோ அல்லது நான்கு வாரங்களிலோ நீங்கள் கீழே விழுந்து விடுவீர்கள் நீங்கள் ஏதேனும் வேலை செய்யக்கூடும் அல்லது நீங்கள் எதைப் பெறுகிறீர்கள் என்பதற்கு எதிர்மாறாக இருக்கலாம் அந்த விஷயங்கள் அதனால் சுழற்சி செயல்முறை தான் எனவே ஆராய்ச்சி எங்காவது நீங்கள் உண்மையில் உங்கள் எதிர்பார்ப்புகளை படி இல்லை என்று விஷயங்கள் உள்ளன என்று கண்டுபிடிக்கும் மற்றும் நான் கண்டுபிடிக்கப்பட்டது எங்கே உண்மையில் கடந்து முடியும் மாணவர்கள் சில அந்த கட்டங்களில் போது வழக்கமான மீண்டும் விழும் உங்கள் அறிவுக்குத் திரும்பவும் வித்தியாசமான ஒன்றைப் பற்றி யோசிக்க முயற்சி செய்யுங்கள் பின்னர் அந்த எதிர்மறையை கடந்து பிறகு மீண்டும் வரவும் அதனால் பெரிய ஆவிதான் அது மிகவும் சவாலானது அருண் சொன்னது போல் நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் இது மனதில் உள்ளது பேராசிரியர் அபிஜித் பி பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் இந்த மேற்கோள் பேராசிரியர் அருண் கே தங்கிராலா நான் முன்பு பேசியதை பானி என்ன சொல்கிறாரோ அதைத்தான் வலியுறுத்துகிறேன் நீங்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தால் கவனம் செலுத்துவது முக்கியம் குறுகிய காலத்திலேயே கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் நீங்கள் வேலை செய்யும் பெரிய படம் அது எப்போதும் பெரிய படத்தின் சூழலில் என்னவென்று உங்களுக்குத் தெரியப்படுத்துகிறது உங்கள் முடிவு எங்கு பொருந்தும் அது மிகப்பெரிய படத்தில் நன்றாக பொருந்துகிறதா அல்லது உண்மையில் உங்களை விட்டு வெளியேறுகிறதா மற்றும் நான் குறிப்பிட விரும்பும் வேறு விஷயம் நீங்கள் மனதில் உள்ள சிக்கல் வரையறைக்கு வெளியே ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு உழைக்கிறீர்கள் சிக்கலை தீர்க்கிறீர்கள் நீங்கள் தேவைப்படும் அல்லது ஒருவேளை வேறு ஏதேனும் சிக்கல் இருப்பதை காணலாம் அல்லது இது சமமாக இருக்கும் முக்கியமான விகிதாச்சாரம் அல்லது அளவுகோல் இது அநேகமாக பயனுள்ளது அதேசமயம் உங்கள் பிரச்சனை வரையறை பாதையை மாற்றுவதற்கு உட்பட்டது என்பதாகும் காலப்போக்கில் சில சமயங்களில் நடைமுறை காரணங்களுக்காக நீங்கள் வேலை செய்கிற ஒரு பிரச்சனையை நிறுத்த வேண்டும் ஆனால் உங்கள் வேலை முதல் ஆண்டில் பிரச்சனை வரையறை மாறலாம் சில விஷயங்களை நீங்கள் அற்பமாக கருதினீர்கள் உண்மையில் யாரிடமும் உரையாடவில்லை அங்கு வேலை செய்வதற்கு நிறைய இருக்கிறது என்று நீங்கள் கண்டுபிடித்துவிட்டால் அது உங்களுடைய சொந்த சிக்கலாக மாறிவிடும் எனவே மெதுவாக நிலையாக்க வேண்டும் ஆரம்ப ஆண்டுகளில் ஒரு நெகிழ்வு ஒரு பிட் உள்ளது நீங்கள் ஐஸ் கிரீம் செய்வதைத் தொடங்குங்கள் கடைசியாக ஒரு ஐஸ் கிரீம் போன்ற உறைந்த உற்பத்தியைப் பெற்றிருப்பது போல் நீங்கள் உண்மையில் ஒரு திரவ நிலையையும் கூட கொண்டிருக்க முடியாது ஒரு உருகிய மாநில உள்ளது பின்னர் திரவ நிலை உள்ளது பின்னர் ஒரு திட நிலை உள்ளது அது வழி சரியானது பேராசிரியர் பிரதாப் ஹரிடாஸ் எனவே இதுவரை நாம் விவாதித்துக் கொண்டிருக்கும் சில விஷயங்கள் ஜே மேலும் அது உண்மையான ஆய்வகம் என்பது மாயை பிரமைகள் பின்னால் நாம் சத்தியத்தின் சட்டங்களை வெளிப்படுத்துகிறோம் என்று கூறுகிறது எனவே இது ஜே போஸின் மேற்கோள் ஆகும் இது புதிய யோசனைகளை புதிய வழிகளில் பார்க்கவும் கற்றல் மூலம் கற்றுக்கொள்ள முயற்சிப்பதற்காகவும் நம் மனதைப் பயன்படுத்துகிறோம் மற்றவர்களுக்கு தெரிவிக்கவும் ஆராய்ச்சியின் இமாலய அம்சங்களைப் பற்றி இந்த செயல்முறை மூலம் நாங்கள் விவாதித்தோம் நாங்கள் அபிஜித் இந்த கருத்தைக் கொண்டிருந்தோம் அது ஒரு சுழல் செயல்முறை ஆகும் எனவே அடிக்கடி நீங்கள் தொடங்குங்கள் உங்கள் ஆரம்ப பரிசோதனை முயற்சி செய்ய ஆரம்பித்து விட்டது என்பதை நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் உணர்கிறீர்கள் பின்னர் நான் இரண்டு மூன்று வாரங்கள் சாலையின் கீழே வேலை செய்யவில்லை என்று எனக்குத் தெரியும் மற்றும் நான் முதல் முறையாக சோதனைகள் முயற்சி ஒரு இளங்கலை மாணவர் கூறுகிறார் இடையே ஒரு மிக பெரிய வேறுபாடு மற்றும் ஒரு அனுபவமிக்க ஆராய்ச்சியாளர் வழியாக செல்கிறது என்று கூறுவேன் ஆராய்ச்சியின் மூலம் ஆராயும் அல்லது முதல் முறையாக ஆய்வுக்கு வரும் மாணவ மாணவியர் சோதனையின் முதல் தொகுப்பை தோல்வியுறும்போது முற்றிலும் ஏமாற்றமடைந்து முழு செயல்முறையையும் அர்த்தமற்றதாகக் கருதி முழு உடற்பயிற்சியும் பயனற்றது ஒரு உண்மையான ஆராய்ச்சியாளர் செயலாக்கத்தில் அனுபவம் பெற்றிருப்பவர் அது நடக்கும் என்று தெரிந்துகொள்கிறார் அதேசமயம் அவரது முதல் தொகுப்பு சோதனை வேலை செய்யவில்லை மீண்டும் உட்கார்ந்து சரி அதை ஆய்வு செய்ய முயற்சிக்கிறேன் சரி இதை வாங்கினோம் அது விரும்பிய வழியில் செல்லவில்லை அதனால் எங்கிருந்து தவறாகிவிட்டது அல்லது எங்களுடைய அணுகுமுறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நீங்கள் இப்போது வேலை செய்யும்போது வேலை வழங்குவதற்கு முயற்சி செய்யும்போது மற்றவர்கள் அதை எப்படி அனுபவித்திருக்கிறார்கள் எப்போது வேலை செய்கிறீர்கள் என்பதைப் பற்றி இப்போது விவாதிக்க விரும்புகிறேன் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆம் உண்மையில் நீங்கள் அதை பார்த்தால் மிகவும் ஆராய்ச்சி முறைகள் நிச்சயமாக உங்கள் ஆராய்ச்சி செய்ய ஒரு பாதை போன்ற அமைப்பை நீங்கள் இலக்கிய ஆய்வு செய்யும்போது சிக்கலைக் கண்டறிந்து சிக்கலில் வேலைசெய்து அதைத் தீர்க்கவும் பிறகு அதை வெளியிடவும் நீங்கள் வெளியேறவும் குறைந்தபட்சம் என் அனுபவத்தில் மிகச் சில பிரச்சினைகள் அந்த விதத்தில் செயல்படுவதை நான் கண்டிருக்கிறேன் நீங்கள் எந்த வகையையும் அடையாளம் காட்டுகிறீர்கள் என்றால் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் ஏதாவது செய்யுங்கள் பிறகு நீங்கள் முன்னேற்றம் செய்யாமல் போகலாம் பிறகு நீங்கள் வேறு ஏதாவது ஒன்றைப் பற்றிக் கொண்டால் வேறு ஏதேனும் முயற்சி செய்யுங்கள் வேறு சில பகுதிகளைப் பார்க்கிறீர்கள் சில பேச்சுகளைக் கேட்கிறீர்கள் யாரோ அதைப் பற்றி பேசுகிறார்களோ அல்லது ஒருவேளை நான் இதை முயற்சி செய்கிறேன் அதனால் அது வகையான தோராயமாக செல்கிறது என்னுடைய மிகச் சிறந்த நண்பர் இது மிகச் சிறப்பாக வைத்துள்ளது அவர் கூறினார் ஆராய்ச்சி ஒரு சீரற்ற நடை எனவே நீங்கள் அந்த பாணியில் நடைபயிற்சி போது தோல்வி இருக்கும் நிச்சயமாக நீங்கள் அதை எதிர்பார்க்க வேண்டும் அதாவது இது மக்களுக்கு தெரியாத ஒன்று அல்ல ஆனால் அது கையாள்வதில் கடினமானது ஒருவேளை ஆரம்ப கட்டங்களில் நீங்கள் அதை சற்று சமாளிக்கலாம் ஏனென்றால் உண்மையில் நீங்கள் அதை வெளியிடவில்லை ஆனால் நீங்கள் வேலையை வெளியிட முயற்சிக்கும்போது கூட விஷயங்கள் நிராகரிக்கப்படும் என்று கூட தோன்றும் முதல் முறையாக நீங்கள் உங்கள் வேலையைச் சமர்ப்பிக்கிறீர்கள் மிக உயர்ந்த நிகழ்தகவு அது நிராகரிக்கப்படும் ஏனென்றால் நீங்கள் வேறு எதையாவது தெரிவிக்க முயற்சிக்கிறீர்கள் முதல் முறையாக நீங்கள் எதையாவது எழுதுகிறீர்கள் அது அந்த வழியில் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டும் ஏதாவது கருத்து நிராகரிக்கப்படும்போது அல்லது ஏதாவது வேலை செய்யாதபோது நீங்கள் முற்றிலும் ஏமாற்றப்படலாம் அல்லது நீங்கள் அதை தூக்கி எறியலாம் அல்லது நீங்கள் முழுமையாக சண்டையிடலாம் சொல்லுங்கள் இந்த பையன் முட்டாள்தனமாக பேசுகிறான் முதலியன எனவே நீங்கள் ஒரு நல்ல நடுத்தர பாதையை அடிக்க வேண்டும் சாத்தியமானதை நீங்கள் எடுக்கிறீர்கள் உங்கள் தோல்வியைப் பெற நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆராய்ச்சிக்கு ஒரு பெரிய நன்மையும் பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஆரம்ப ஆரம்ப அனுமானங்களை மாற்ற வேண்டும் நீங்கள் இதை செய்ய அனுமதிக்கப்படுகிறீர்கள் இது ஒரு உரை புத்தகம் பிரச்சனை அல்ல அங்கு நிலைமைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் மற்றும் நீங்கள் சரியான பதிலை பெற வேண்டும் நீங்கள் கேள்விகளை மாற்றியமைக்கலாம் எனவே மிகவும் அடிக்கடி மக்கள் அந்த புள்ளி இழக்க நீங்கள் சில அனுமானங்களை மாற்றிக் கொள்கிறீர்கள் நீங்கள் பயன்பாட்டை மாற்றிக் கொள்கிறீர்கள் உங்கள் தோல்வி கூட வெற்றி பெற பல விஷயங்களை நீங்கள் மாற்றலாம் பேராசிரியர் அருண் கே தங்கிராலா இது ஒரு முக்கிய அம்சமாக இருந்தது ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு என் மனதில் ஒரு முக்கிய கருவி இருந்தது ஒவ்வொரு ஆராய்ச்சிக் குறிப்பும் சில அனுமானங்களின் அடிப்படையிலானது எந்தவொரு அனுமானமும் இல்லாத ஆராய்ச்சி வேலை இல்லை என் மாணவர்களிடம் நான் சொல்வது என்னவென்றால் முதலில் நீங்கள் உருவாக்கிய ஊகங்களை அறிந்திருங்கள் நீங்கள் சிக்கலை தீர்ப்பதில் உள்ள சட்ட வேலை இதுதான் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆம் பேராசிரியர் அருண் கே தங்கிராலா அந்த ஊகங்கள் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டவை என்பதை நீங்களே கேளுங்கள் நான் உங்கள் மனதில் மட்டுமே பொருந்துகிறது என்று அர்த்தம் மற்றும் நீங்கள் மட்டுமே இந்த ஊகங்கள் கருதப்படுகிறது என்று அல்லது நீங்கள் உண்மையில் இந்த சட்ட வேலை விழுந்து பல பிரச்சினைகள் கண்டுபிடிக்க எனவே உங்கள் அனுமானம் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கக்கூடாது அந்த வழக்கு வரை நீடிக்கும் வரை உங்கள் கருத்துகள் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டவையாக இருக்காது மற்றும் உங்கள் முடிவுகள் ஊகங்களை ஒத்திருக்கும் வரை நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்கள் மேலும் தோல்வி நிச்சயம் நடக்கும் என்று நினைக்கிறேன் அவர்கள் வெவ்வேறு நிலைகளில் நடக்கலாம் ஆண்ட்ரூ சொன்னது போல வெளியீட்டு அரங்கில் அது இருக்கலாம் அல்லது உங்கள் சொந்த கண்டுபிடிப்பில் தான் இருக்க முடியும் என அபிஜித் சொன்னார் உங்கள் எதிர்பார்ப்புக்கு முற்றிலும் முரணாக உங்கள் உள்ளுணர்வு நடக்கலாம் ஆனால் வெற்றிகரமாக ஆராய்ச்சி அல்லது தோல்வி போன்ற எதுவும் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்ன முக்கியம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள் உங்கள் கணக்கில் எடுத்துக் கொண்டு திடமான கண்டுபிடிப்புடன் ஒரு கேள்விக்கு திடமான பதிலைக் கொண்டு வருகிறது சில கோட்பாடுகளுக்கு ஏதேனும் ஆதாரம் இருப்பதாகவோ அல்லது சில முடிவுகளுக்கென்றோ கூட ஒரு பெரிய விளைவாக இருப்பதாக கூறிவிட்டார் இது எதிர்மறையான மனநிலையில் எடுக்கப்படக்கூடாது மீண்டும் தோல்விகள் மிகவும் முக்கியம் ஆனால் மிக முக்கியமாக நீங்கள் என்ன முடிவு எடுக்கும்போது மறுபரிசீலனை செய்வதன் மூலம் மறுபரிசீலனை செய்யக்கூடாது அதனால் இது நடக்கக் கூடும் முதலில் உங்கள் விளைவை நீங்கள் நம்ப வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் மிக முக்கியமான விஷயம் பல முறை நாம் வெவ்வேறு மாணவர்களிடம் வந்துள்ளோம்சில மாணவர்கள் முடிவுகளை நிச்சயமாக இல்லை மற்றும் ஆலோசகர் உண்மையில் சரி என்று உறுதி செய்ய முயற்சி இது சரிதான் டீ மாணவர் ஆய்வாளர் நம்புபவர் இல்லை என்று கூட இந்த விளைவாக இருக்க வேண்டும் என்று நம்பிக்கை உள்ளது சூழ்நிலைகள் உள்ளன எனவே உங்கள் முடிவு என்ன என்பதை உறுதிப்படுத்துவது மிகவும் முக்கியமானது மற்றும் உங்கள் உள்ளுணர்வு நிச்சயமாக நீங்கள் பின்பற்றிய ஒரு செயல்முறை மற்றும் நிச்சயமாக சரிபார்த்தல் தேவைப்படுகிறது மூன்று விஷயங்கள் உள்ளன உள்ளுணர்வு பின்னர் கண்டுபிடிப்பு மற்றும் சரிபார்த்தல் நீங்கள் எல்லாவற்றையும் சரியான முறையில் செய்திருந்தால் உங்கள் விளைவைப் பற்றி நீங்கள் உறுதியாக நம்பலாம் அது மற்ற நபரை நம்பவைக்கும் ஒரு விஷயம் ஆனால் நிச்சயமாக தோல்விகளை கையாள்வது முக்கியம் மற்றும் தோல்விக்கு எதிர்வினையாற்றுகிறது ஒரு தோல்வி என நீங்கள் அழைக்கிறீர்கள் முதலில் ஒரு தோல்வியை வரையறுக்க வேண்டும் ஆனால் மக்கள் தோல்வி எனக் கூறி உங்கள் பட்டம் முடிவுக்கு வந்தால் எதிர்பார்த்த காலம் முடிந்தது பின்னர் ஆமாம் சொல்ல மிகவும் கடினம் நான் எங்கே ஆலோசகர்கள் ஒரு மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறார்கள் மற்றும் ஆறுதலையும் அதையொட்டி சரியான திசையில் அறிவுரையும் அளிக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் உண்மையில் சில நேரங்களில் யோசனை மாறும்போது உங்கள் தோல்வியை வெற்றிகரமாக மாற்ற முடியும் பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே சரி தோல்வி பல்வேறு வழிகளில் இருக்கலாம் அதாவது என் டி டி ஆலோசகராக இருந்த ஒரு எடுத்துக்காட்டு நான் இரண்டு பக்க சுருக்கம் அறிக்கையை எழுதுகிறேன் அதை மறுதொடக்கம் செய்தேன் முதல் இரண்டாவது மூன்றாவது நான்காவது மறு செய்கை பின்னர் நாம் இருவரும் மீண்டும் சந்தித்தோம் மீண்டும் மீண்டும் அவர் ஏதோ சுட்டிக்காட்டினார் அதனால் நான் ஒரு எரிச்சலை உணர்ந்தேன் ஏனெனில் நான் எரிச்சல் அடைந்தேன் மற்றும் அது எங்கே என்று அவர் அந்த பற்றி எரிச்சல் பெற ஏதாவது அப்படியானால் அப்படியானால் அப்படியானால் நீ மீண்டும் தொடர்ந்து இருந்தால் நான் நடந்து கொண்டிருக்கும் செயல்முறையிலிருந்தே ஏழாவது மற்றும் எட்டாவது மறுமலர்ச்சிக்குப் போய்க்கொண்டிருக்கிறேன் என்பதைக் கூறுகிறேன் இறுதியாக அந்த அறிக்கையை எழுத முடிந்தது ஒரு ஆராய்ச்சியாளராக இருப்பதால் எனக்கு என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பதன் அடிப்படையில் எனவே மீண்டும் அங்கு தோல்வி ஒரு உணர்வு இருந்தது ஆனால் எப்படியோ நான் தொடர்ந்து அதை வெளியே வர முடிந்தது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நான் அதைப் பற்றி சொல்ல விரும்புகிறேன் உங்களிடம் ஒரு பத்திரிகையில் வெளியான ஒரு பத்திரிகையில் பேசுகையில் அது மீண்டும் நிராகரிக்கப்பட்டுவிட்டது மேலும் இந்த அம்சங்களில் சில கருத்துகள் ஏற்கனவே உள்ளன என்று நான் நினைக்கிறேன் எனவே நீங்கள் வெளிப்படையாக இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் நம்புவதாக இருக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் திறந்திருக்க வேண்டும் காகிதத்தில் இருக்கும் நிபுணர் கூட சரியாக இருக்கக்கூடாது எனவே அவர்கள் அனுப்புகிறார்கள் உங்கள் பார்வையை சில கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள் புலத்தில் உள்ள அவர்களின் சொந்த அறிவைப் பற்றியும் அதனால் என்ன முக்கியம் என்பதையும் என்னவெல்லாம் முக்கியமற்றது என்பதையும் என்ன சாத்தியம் என்பது சாத்தியமற்றது சாத்தியமற்றது போன்றவை பற்றியது உங்கள் காகிதத்தை அவர்கள் பார்த்து மதிப்பிடுகையில் அவை செயல்பாட்டிற்கு கொண்டு வருகின்றன எனவே ஒரு இதழிலிருந்து ஒரு விமர்சனத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டால் பத்திரிகை அணுகியிருக்கும் சில விமர்சகர்கள் சிலவற்றை நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே மறுபரிசீலனைக்கு வெளிப்படையாகத் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் மறுபார்வையைப் பெறுகிறீர்களானால் இல்லை நாங்கள் இந்த காகிதத்தை ஏற்றுக்கொள்வதில்லை அது தரநிலைகள் அல்ல அல்லது ஏதேனும் சரியானது அல்ல நீங்கள் அதை வாசித்து சரியா மூன்று பேரில் இரண்டு பேர் அது சரியில்லை என்று சொன்னால் அது சரியானதல்ல என்று அர்த்தம் எனவே நீங்கள் சரி என்று கிடைத்த அறிக்கையை ஒரு சுயாதீனமான மதிப்பீடு செய்யுங்கள் எனவே நீங்கள் அதைப் பார்க்கிறீர்கள் அதை மதிப்பீடு செய்ய முயற்சி செய்கிறீர்கள் பிறகு நீங்கள் சொன்னதை ஒப்புக்கொண்டாலும் அவர்கள் சொன்னதை ஒப்புக்கொள்கிறீர்களா அல்லது அவர்கள் உண்மையிலேயே புள்ளி தவறவிட்டதாக உணர்கிறீர்களா எந்த விஷயத்தில் நீங்கள் உங்கள் வேலையை எப்படிச் செலுத்துகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் சரியான வகை பின்னணியை கொடுக்க வேண்டும் அதனால் நீங்கள் அதை மற்றொரு பத்திரிகைக்கு அனுப்புகையில் மறுபரிசீலனை அதே தொட்டியில் இல்லை நீங்கள் சரியான முறையில் அவற்றை தயாரிக்கிறீர்கள் அதனால் உங்கள் சிந்தனைக்கு அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள் எனவே நீங்கள் அதை பார்க்க வேண்டும் வழி பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே தோல்வி கையாள்வதில் முக்கிய அம்சம் இது பற்றி பேச முடியும் மற்றும் நான் பல வழிகளில் இடங்களில் உள்ளன என்று நினைக்கிறேன் அங்கு உதவியாக இருக்கும் எனவே முதலில் உங்கள் சொந்த நண்பர்களையும் உங்கள் சொந்த ஆய்வக உறுப்பினர்களையும் அல்லது உங்கள் ஆலோசகரையும் பேசலாம் எனவே ஒரு முக்கிய குறிப்பும் உள்ளது பின்னர் நாங்கள் அதைப் பற்றி விவாதிப்போம் மேலும் ஒரு சக சமூகத்தை அங்கீகரிப்பதும் எனவே எங்கள் உரையில் கொஞ்சம் கொஞ்சமாக வருவோம் பேராசிரியர் பிரதாப் ஹரிடாஸ் எனவே நான் இங்கே வெளியில் வர விரும்பும் ஒரு குறிப்பு நீங்கள் ஆய்வுத் தாள்களைப் படிக்கும்போது நீங்கள் இந்த விஷயத்தின் ஒரு பகுதியாக உங்களுக்குத் தெரியுமா சில இலக்கிய ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் பெரும்பாலும் அந்த ஆவணங்கள் உண்மையில் அவ்வப்போது அல்ல எப்போதும் அந்த பத்திரங்கள் மிகவும் முறையான மற்றும் தொடர்ச்சியான விதத்தில் வழங்கப்படுகின்றன சரி முதன்முறையாக ஆராய்ச்சியாளராக நீங்கள் அந்த ஆவணங்களைப் படிக்கும்போது நீங்கள் செய்கிற வேலை ஆய்வில் நீங்கள் உண்மையிலேயே மோசமாக உணர்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் அதை செய்கிற காட்சியில் அந்த அளவுக்கு எதுவும் செய்யவில்லை இப்போது மிகவும் முறையாக அவர்கள் மூன்று மூன்று நான்கு விஷயங்களை செய்திருக்கிறார்கள் அவர்கள் ஒழுங்காக வேலை செய்ய வேண்டிய சில குறிப்பிட்ட பொருட்களின் தொகுப்புகளை அடையாளம் கண்டுள்ளனர் அவர்கள் உங்களுக்கு மட்டுமே 25 பரிசோதனைகள் தெரிந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு நல்ல ஜோடி கிராஃப்களைப் பெற முடிந்ததனால் அவர்கள் உங்களுக்குத் தெரியுமா என்று உங்களுக்குத் தெரியுமா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிகபட்சம் அவர்கள் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார்கள் எனவே அது மிக நேர்த்தியாக ஒரு காகிதத்தில் வழங்கப்படுகிறது உண்மை பெரும்பாலும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வேலை உண்மையில் எப்படி நடந்தது என்பது அல்ல எனவே அவர்கள் நீங்கள் இப்போது பல்வேறு வகையான மாதிரிகள் முயற்சி செய்கிறீர்கள் அதேபோல் பலவிதமான மாதிரிகள் முயற்சி செய்கிறீர்கள் அதேபோல் அவர்களில் பலரும் தற்செயலான முடிவுகளை அளித்துள்ளனர் அல்லது எந்தவிதமான காட்சிகளையும் காட்டவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த குறிப்பிட்ட அளவுருவுக்கு அவர்கள் ஆராய முயற்சிக்கிறார்கள் அவர்கள் அதில் இருந்து ஏதோ ஒன்றை கற்றுக் கொள்கிறார்கள் வேலை செய்யாத ஒரு முறையை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதனால் அவர்கள் அமைப்பு முறையை மாற்றிக்கொண்டு செல்கிறார்கள் எனவே அவர்கள் வெளியிட்டிருக்கும் தாளில் 45 முறைகளை நாங்கள் பார்த்தோம் அதில் 6 தோல்வியடைந்தன அவற்றில் 6 மட்டுமே சுவாரஸ்யமானவை அந்த 6 அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் அவர்கள் உங்களுக்கு வேலை 6 மற்றும் அதை ஒழுங்காக அவர்கள் இறுதியில் அடைந்தது முடிவுக்கு வழிவகுக்கும் வரிசையில் நீங்கள் காட்ட ஆனால் ஒவ்வொரு பத்திரிகைக்கும் பின்னால் வேலை செய்யாத மாதிரிகள் குறித்து நிறைய தோல்வி ஏற்பட்டது தவறான பகுப்பாய்வு அடிப்படையில் தவறான பரிசோதனை முறைகளை தவறாகக் கொண்ட பரிசோதனைகள் இருக்கலாம் இவை அனைத்தும் அறிக்கையிடப்படவில்லை எனவே நீங்கள் லாபத்தில் அனுபவம் என்னவென்றால் புதியது அல்ல ஆய்வில் உள்ள அனைவருக்கும் இதே போன்ற அனுபவங்கள் உண்டு நான் உபகரணங்கள் தோல்வி என்று சோதனைகள் தவறு மற்றும் பல நாங்கள் வேலை செய்ய வேண்டும் அதனால் நான் விரும்பும் ஒன்று பேராசிரியர் அருண் கே தங்கிராலா நான் கொடுக்க விரும்பும் ஒப்புமை நீங்கள் சில இடங்களுக்குப் போகும் போது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அந்த நபர் உங்களுக்கு ஒரு புதிய டிஷ் வைத்திருக்கிறார் நான் ஒப்புமைகளைக் கண்டுபிடித்திருக்கிறேன் நீங்கள் உண்மையிலேயே அப்படி டிஷ் மற்றும் அது மிகவும் நன்றாக அலங்கரிக்கப்பட்ட வழங்கப்பட்டது மற்றும் நீங்கள் செய்முறையை கேட்கும் போது ஒரு மிக விரிவான மற்றும் தொடர்ச்சியான முறையில் கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை பட்டியல் உள்ளது மற்றும் உண்மையில் அந்த நபர் அதை தொடர்ந்து என்று அது அனுபவத்திலிருந்து வெளியே வந்துவிட்டது அந்த சமையல்காரர் பத்து பாத்திரங்களை முன்பே எரித்துவிட்டார் என்று உங்களுக்கு சொல்ல மாட்டேன் இது பதினான்காம் ஒன்றாகும் அந்த பதினோராவது ஒரு பத்து நபர்களுடன் அனுபவம் இருப்பதால் வெற்றிகரமாக இருக்கிறது வெளிப்படையாக யாரும் அதை முன்வைக்க விரும்பவில்லை ஏனெனில் சிலநேரங்களில் இது பொருத்தமானதாக இருக்க முடியாது சிலநேரங்களில் இது உங்களை மோசமான வெளிச்சத்தில் வைக்கும் ஆனால் வாசகர் மற்றும் பார்வையாளர்களின் நன்மைக்காக மிக முக்கியமாக இந்த தாளானது ஒரு சித்தாந்த முறையில் முன்வைக்கப்படுகிறது ஏனென்றால் வாசகர் அதை நீங்கள் கண்டறிந்த அதே சித்திரவதை மூலம் செல்ல விரும்பவில்லை எனவே இது பிரதாப் செய்யும் ஒரு மிக முக்கிய குறிப்பு என்று நான் கருதுகிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதைத் தெரிந்து கொள்ள மட்டுமே காகிதத்தை நீங்கள் படிக்க வேண்டும் ஆனால் அவர்கள் உண்மையில் வந்து கொண்டிருக்கும் வரிசைமுறையை மாற்றியமைக்க வேண்டாம் இதன் விளைவாக பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆம் பேராசிரியர் ஜி பானுகுமார் ஒரு ஆய்வுக் கட்டுரையைப் படிக்கும்போது கடைசி வரிசையில் இருந்து தொடர் வரிசையில் கடைசி வரியிலிருந்து நாம் படிக்கக்கூடாது நாம் புதிதாக என்ன பார்க்க முடியும் அந்த நபர் என்ன செய்தார் என்பதை சரிபார்க்க நான் என்ன செய்ய வேண்டும் பின்னர் நான் என்ன நீட்டிக்க முடியும் எனவே காகிதம் வாசிப்பது கூட எழுதப்பட்ட அதே காட்சியில் கூட இல்லை மற்றும் மிக பெரும்பாலும் உண்மையில் நாம் இப்போது ஒவ்வொரு படிவத்தையும் கடந்து செல்ல வேண்டும் என்பதை அந்த காகிதத்தில் இருக்கும்படி செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் என்னால் முடிந்தவரை நல்லது எனவே நான் சில வகையான தத்துவார்த்த அணுகுமுறைகளை எடுத்துக்கொள்கிறேன் என்று நம்புகிறேன் இந்த நிலைமைகளுக்கு நான் என்ன கற்றுக்கொடுக்க வேண்டும் எடு எதற்காக நான் என் கருதுகோளைச் செல்லலாம் மற்றும் சரிபார்க்க முடியும் நிரூபிக்க விரும்புகிறேன் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஒரு கருப்பு பெட்டி அணுகுமுறை போல ஏதும் இருக்கிறது ஒவ்வொரு விவரத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை ஆனால் அதே சமயத்தில் விவரங்களின் முக்கியத்துவத்தை நாம் தூக்கி நிறுத்த தேவையில்லை எனவே அவசியமான விவரங்களை நாம் பெற வேண்டும் ஆனால் நாம் அனுமானங்களை முன்னோக்கி நகர்த்த முடியும் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் அது உண்மைதான் எனவே நான் மீண்டும் ஆராய்ச்சிக்காக தொடங்கி ஒரு புதிய ஆய்வாளரை மையமாகக் கொண்டிருப்பதாக நினைக்கிறேன் உங்கள் ஆராய்ச்சியை ஆரம்பிக்க ஒரு மிகச் சிறந்த வழி நிச்சயமாக வெளியே செல்ல வேண்டும் நீங்கள் பகுதி மற்றும் பகுதியை நிர்வகிக்க முடிவு செய்தால் வெளியே செல்லுங்கள் மற்றும் அந்த பகுதியில் சமீபத்திய நடக்கிறது என்ன பார்க்க பேராசிரியர் அருண் டங்கிராலா சக்கரம் புதிதாக இல்லை பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் போய் சமீபத்திய மாநாடுகள் அண்மையில் மாநாடுகள் வெளியிடப்பட்டவை என்ன பேசப்படுகின்றன பின்னர் சில காரணங்களால் நீங்கள் விரும்பும் ஒரு காகிதத்தை எடுத்துக் கொள்ளலாம் மற்றும் முதன் முதலாக கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் காகிதத்தை படிக்கும்போது விளைவாக நோக்குவதுதான் நம்பிக்கை இந்த நபருக்கான ஒரே விளைவை நான் எப்படி மறுபடியும் உருவாக்க முடியும் இது சாத்தியமா உங்கள் நிலைமைகள் அதைச் செய்ய அனுமதிக்கவில்லை என்றால் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடாது நீங்கள் மற்றவர்களிடம் செல்ல வேண்டும் பேராசிரியர் அருண் கே துங்கிராலா இதற்கு ஒரு நன்மை எப்போதும் உண்டு நீங்கள் விளைவை இனப்பெருக்கம் செய்ய முயற்சிக்கிறீர்கள் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆம் பேராசிரியர் அருண் கே துங்கிராலா ஒன்று நிச்சயமாக நீங்கள் அனைத்து NIT பிட்களையும் நன்கு தெரிந்து கொள்ள உதவுகிறது மேலும் வேறு ஆராய்ச்சியாளர் தவறு செய்திருக்கலாம் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆம் துங்கிராலா வேண்டுமென்றே நிச்சயமாக இல்லை வட்டம் இல்லை ஆனால் மேல் பார்த்து நீங்கள் ஒருவேளை அதை செய்ய வாய்ப்பு உள்ளது எப்போதும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் படைப்பாளருக்கு இந்த உலகில் போதுமான சிக்கல்கள் உள்ளன என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது ஒவ்வொரு ஆய்வாளரும் எப்பொழுதும் புதிதாக ஒன்றைக் கண்டுபிடித்து வைத்திருக்க முடியும் அதுதான் நான் நம்புகிறேன் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆமாம் உண்மையில் நீங்கள் சார்ந்திருக்கும் போது நீங்கள் உங்கள் வேலையைச் செய்வதைப் பற்றி நன்றாக உணருவீர்கள் நீ ஏதாவது செய்கிறாய் நான் வாசித்து வாசிப்பதும் வாசிப்பதும் இல்லை எனவே பல ஆரம்ப ஆய்வாளர்கள் அந்தப் பொறியில் விழும் போது ஒவ்வொரு கருவியின் அடிப்படையோ அந்தத் தாளில் பயன்படுத்தப்படுகிற நுட்பத்தையோ அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது உண்மையில் தேவையில்லை பேராசிரியர் அருண் கே தங்கிராலா அதனால்தான் என் குழந்தைகளுக்கு எல்லோரும் குழந்தைகளாக இருக்கும்போது குழந்தையைப் பார்த்து முதலில் எப்படி வளைக்க வேண்டும் என்று கற்றுக் கொண்டோம் என்று நான் சொல்லவில்லை நான் ஒரு பொருளை எடுப்பது எப்படி சாப்பிடுவது எப்படி உருட்டிக்கொள்வது எப்படி ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அலறுவது இது ஒரு காட்சியில் அவசியம் இல்லை என்று எப்படிக் கற்றுக் கொள்வது என்று கற்றுக் கொண்டேன் நான் ஒரு குறிப்பிட்ட புள்ளியைத் தாண்டியதாக நினைக்கிறேன் வாசிப்பு தேவைக்கு மாறாக ஒரு இணை நடவடிக்கையாக நடக்க வேண்டும் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் இது உண்மையே உங்கள் விளைவை சார்ந்திருக்கும்போது அந்த முடிவை எப்படி பெறுவது என்பதை நீங்கள் கண்டுபிடித்தால் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் பேராசிரியர் அருண் கே துங்கிராலா உண்மை மற்றும் மேலும் எதைப் பற்றிய தகவலை வாசிப்பது பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆம் எனவே நீங்கள் காகிதத்தின் பெரிய துகள்கள் புறக்கணிக்க முடியும் என்று அர்த்தம் இல்லை பின்னர் எங்கும் பெற நம்புகிறேன் உங்களுக்கு தெரியும் துங்கிராலா வலது வலது பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் இனப்பெருக்கம் செய்ய முடியும் அந்தத் தாளின் முக்கியமான விஷயங்களைப் பற்றி உங்களுக்குத் தெரிந்திருக்க வேண்டும் இதன் விளைவைப் பெறுவதற்கு உதவும் உங்களுக்குத் தெரிந்திருக்க வேண்டும் அவற்றை நீங்கள் மிகவும் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நீங்கள் அந்த சிறிய மாற்றங்களை புதிதாக உருவாக்க முடியும் பேராசிரியர் அருண் கே துங்கிராலா உண்மை உண்மையில் ஆரம்ப கட்டங்களில் மற்றும் வகையான தெளிவான தெளிவைக் கொண்டிருக்கும் மங்கலான நிறையத் துடைக்கிறது பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆம் தங்கிராலா நீங்கள் எங்குப் பார்க்கிறீர்கள் எங்கே உங்கள் திசையைப் பார்க்கிறீர்கள் எதைப் படிக்க வேண்டும் உங்கள் கற்றல் இன்னும் சூழ்நிலைக்கு உகந்ததாக இருக்கிறது பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆம் பேராசிரியர் அருண் கே துங்கிராலா எனவே எந்த உரை புத்தகம் எடுப்பது அல்லது ஆராய்ச்சிக் கட்டுரையை வாசிப்பதற்கும் உண்மையில் எதிர்கால ஆவணங்களை எப்படி வாசிப்பது என்பதற்கும் உங்களுக்குத் தெரியும் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆம் சரி